பொறியியல் கணிதவியல் II குறித்த லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது ஏழாவது லெக்சர் ஆகும் இதில் சர்ஃபேஸ் இன்டக்ரெலை பற்றிப் பேச போகிறோம் இதை இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம் இது முதல் பகுதி ஆகும் இங்கு ஸ்மூத் சர்ஃபேஸ்களை பற்றி பேச போகிறோம் மற்றும் சர்ஃபேஸ் ஏரியாவை மதிப்பிடவும் கற்றுக் கொள்வோம் அதுவே ஸ்கேலார் ஃபங்ஷனின் சர்ஃபேஸ் இன்டக்ரெலை பற்றி பேச ஓர் உந்துதலாக இருக்கும் ஸ்மூத் சர்ஃபேஸ் என்றால் என்ன நாம் நினைவு கூர்ந்தால் ஒரு கர்வுக்கு கன்டினியுவஸ் டான்ஜென்ட் இருந்தால் அது ஸ்மூத் எனப்படும் ஆனால் இங்கு டான்ஜென்டுக்கு பதிலாக டான்ஜென்ட் ப்ளேனின் நார்மலை எடுத்துக் கொள்வோம் அதாவது கன்டினியுவஸ் நார்மல் வெக்டர் இருந்தால் அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத் எனப்படும் ஒரு சில ஸ்மூத் சர்ஃபேஸ்களால் ஆன ஒரு சர்ஃபேஸ் பீஸ்வைஸ் ஸ்மூத் எனப்படுகிறது இது ஸ்மூத் கர்வ் மற்றும் பீஸ்வைஸ் ஸ்மூத் கர்வின் வரையறைக்கு இணையான ஒரு வரையறை ஆகும் உதாரணத்திற்கு ஸ்பியரின் சர்ஃபேஸ் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆகும் க்யூபின் சர்ஃபேஸ் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் அல்ல ஆனால் அது ஒரு பீஸ்வைஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆகும் க்யூபின் மூலைகள் மட்டுமல்லாமல் எந்த விளிம்பிலும் நார்மல் வெக்டர் கிடையாது ஆகையால் அது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் அல்ல க்யூபின் ஒவ்வொரு பக்கமும் ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆக இருக்கும் ஆனால் மொத்த க்யூபும் ஸ்மூத்தாக இருக்காது அதனால் பீஸ்வைஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ் எனப்படும் முதலில் இன்டக்ரெல் கால்குலஸில் ஆர்க்கின் நீளத்தை மதிப்பிடக் கற்றோம் அதனை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்போது அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாவை கணக்கிட போகிறோம் ஆர்க்கின் நீளத்தை மதிப்பிட வேண்டிய கர்வ் y fx என வைத்துக் கொள்வோம் அதன் மேல் a மற்றும் b என்ற இரு புள்ளிகளிடையே ஆர்க்கின் நீளத்தை மதிப்பிட வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் i என்ற இந்தப் புள்ளியில் வரையப்படும் டான்ஜென்ட் ஏற்படுத்தும் கோணம் என்ற எடுத்துக் கொள்ளலாம் முதலில் அந்த முழு ஆர்க்கின் நீளத்தை துண்டுகளாக பிரித்துக் கொள்வோம் ஆர்க்கின் ஒரு துண்டு xi லிருந்து xi1வரை இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையே i என்ற புள்ளி இருக்கிறதாக வைத்துக் கொள்வோம் அந்தப் புள்ளியில் வரையப்படும் டான்ஜென்ட் x அச்சின் நேர்மறை திசையுடன் ஏற்படுத்தும் கோணம் என்று எடுத்துக் கொள்ளலாம் x அச்சு மற்றும் y அச்சு இங்கே வரையப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த x அச்சுடன் இருக்கும் கோணத்தை i என்று எடுத்துக் கொள்வோம் i என்ற இந்தக் கோணத்தை வேறு ஒரு சூழலிலும் புரிந்து கொள்ளலாம் ஒன்று டான்ஜென்ட் x அச்சின் நேர்மறை திசையுடன் ஏற்படுத்தும் கோணம் என்று எடுத்துக் கொள்ளலாம் அல்லது x அச்சின் நார்மலுடன் இந்த நார்மல் ஏற்படுத்தும் கோணமாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இரண்டு கோடுகளையும் 90 டிகிரி திருப்ப வேண்டும் டான்ஜென்டை 90 டிகிரி திருப்பினால் நார்மல் கிடைக்கும் அதே போல் x அச்சையும் 90 டிகிரி திருப்பினால் அதன் நார்மல் கிடைக்கும் ஒன்று டான்ஜென்ட் x அச்சின் நேர்மறை திசையுடன் ஏற்படுத்தும் கோணம் என்று எடுத்துக் கொள்ளலாம் அல்லது x அச்சின் நார்மலுடன் இந்த டான்ஜென்டின் நார்மல் ஏற்படுத்தும் கோணமாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த கருத்தியலை அப்படியே சர்ஃபேஸுக்கு கொண்டு செல்லப் போவதாலும் அங்கே டான்ஜென்ட் ப்ளேனின் நார்மலைத்தான் எடுத்துக் கொள்வோம் என்பதாலும் கோணத்தை அந்த சூழலில் விவரித்தோம் ஆகையால் டான்ஜென்ட் x அச்சின் நேர்மறை திசையுடன் ஏற்படுத்தும் கோணம் i என்று எடுத்துக் கொள்ளலாம் li என்பது டான்ஜென்ட் வழியில் உள்ள நீளம் ஆகும் ஆர்க்கின் ஒரு பகுதியை குறிக்கும் xi என்பது x ல் கொடுக்கும் ஓர் ஏற்றம் ஆகும் ஆகவே xili என்பது cos i ஆகும் படத்தைப் பார்த்தால் xili|cos i | என்பது தெரியும் i ன் மதிப்பு 90 டிகிரிக்கு மேல் இருந்தால் cos i ஒரு எதிர்மறை எண்ணாக இருக்கும் ஆனால் xili என்ற விகிதம் நேர்மறையாக வேண்டும் என்பதால் cos i ன் அப்சல்யூட் வால்யுவை எடுத்துக் கொண்டுள்ளோம் i ன் மதிப்பு 90 டிகிரிக்கு மேல் இருந்தாலும் இதே ரிலேஷன் இருக்கும் எனவே cos i ன் அப்சல்யூட் வால்யுவை எடுத்துக் கொண்டு xili|cos i | என எழுதலாம் i ன் மதிப்பு 90 டிகிரிக்கு மேல் இருந்தாலும் 90 டிகிரிக்குக் கீழ் இருந்தாலும் இந்த ரிலேஷனை பயன்படுத்தலாம் ஆகையால் இந்த ரிலேஷனை பார்ப்போம் x ல் கொடுத்திருக்கும் ஏற்றம் xi ஐ பற்றிப் பார்ப்போம் ஆர்க் நீளத்தில் ஒரு துண்டினுடைய x அச்சின் மேல் உள்ள ப்ரொஜக்ஷனைத்தான் xi எனக் குறிப்பிடுகிறோம் அதாவது xi என்றால் xi1 xi என்று ஆகும் li என்பது டான்ஜென்ட் வழியில் உள்ள நீளம் ஆகும் அதனால் li எப்போதுமே xi ஐ விட பெரிதாகவே இருக்கும் இந்த இரண்டுக்கும் உள்ள விகிதம் xili ஆகும் அந்த விகிதம் cos i ன் அப்சல்யூட் வால்யூவால் கொடுக்கப்படும் அதை li1cos i xi என்ற ரிலேஷனாக எழுதிக் கொள்ளலாம் li என்பது டான்ஜென்ட் வழியில் இருக்கும் நீளம் ஆகும் ஒவ்வொரு துண்டுக்கும் உள்ள இந்த நீளத்தைக் கூட்டி கடைசியாக xi 0 ஐ அணுகவதாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்போது டான்ஜென்டின் நீளம் சரியாக ஆர்க்கின் நீளமாகி விடும் ஆர்க்கின் நீளத்தை கண்டுபிடிக்க இன்டக்ரெல் கால்குலஸில் கடைப்பிடித்த அதே முறையை இங்கே பயன்படுத்துவோம் படத்தில் xi li2 xi2 மற்றும் li ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளது டிரைவேடிவ் அதாவது xi என்ற புள்ளியில் வரையும் டான்ஜென்டுக்கும் உள்ள ரிலேஷன் தெரியும் அதாவது tan i fili2 xi2xi இதிலிருந்து li1fi2Δxi என்ற ரிலேஷன் கிடைக்கும் இது li க்கான ஒரு தெரிந்த பதம் ஆகும் ஆகையால் li ஐ இரண்டு ரிலேஷன்களாக எழுதலாம் ஒன்று ஐ பயன்படுத்தலாம் அல்லது li ஐ டிரைவேடிவ்வை பயன்படுத்தியும் எழுதலாம் எப்படி எழுதினாலும் மொத்த ஆர்க்கின் நீளம் L ஐ கண்டுபிடிக்க எல்லா துண்டுகளின் li ஐயும் கூட்டி துண்டுகள் இன்ஃபினிடியை அணுகுவதாகவோ டெல்டா எக்ஸ் பூஜ்யத்தை அணுகுவதாகவோ லிமிட் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் இது ஆர்க் இன்டக்ரெல் அல்லது லைன் இன்டக்ரெல் ஆகும் அதைப் பயன்படுத்தி ஆர்க்கின் நீளத்தை மதிப்பிடலாம் ஆகையால் li என்ற டிஃபரென்ஷியல் எலிமென்ட்டுக்கு பதிலாக 1cos i xi என்று எழுதலாம் x ஐ பொறுத்த இந்த இன்டக்ரெலை a லிருந்து b வரை இன்டக்ரேட் செய்வதால் அதன் மதிப்பு முழு கர்வினுடைய ஆர்க் நீளமாக இருக்கும் ஆகையால் இந்த ஃபார்முலாவைப் பயன்படுத்தலாம் அல்லது li க்குப் பதிலாக 1cos i xi என்று எழுதுவதற்குப் பதிலாக 1fi2Δxi என்றும் எழுதலாம் ஆகையால் இரண்டு ஃபார்முலாக்களில் ஏதாவது ஒன்றைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகையால் ஆர்க் லெங்த் டிஃபரென்ஷியல் dl ஐ இந்த 1cos dx என்றோ அல்லது 1fi2dx என்றோ எழுதலாம் ஆகவே ஆர்க் லெங்த் என்ற கருத்தை அப்படியே சர்ஃபேஸ் ஏரியா கிடைப்பதற்குப் பயன்படுத்த முயன்று பார்க்கலாம் அதே ரிலேஷன் இங்கேயும் சரியாக இருக்கும் ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் இங்கு சர்ஃபேஸின் மேல் உள்ள குறிப்பிட்ட ஒரு புள்ளியின் டான்ஜென்ட் ப்ளேனாக எடுத்துக் கொள்ள வேண்டும் f என்பது அந்த டான்ஜென்ட் ப்ளேனின் நார்மல் ஆகும் அத்துடன் p என்ற மற்றோரு வெக்டரை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அது Ai க்கு நார்மலாக இருக்கும் இங்கு உதாரணத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கும் படத்தில் அது x z ப்ளேனில் உள்ளது ஆனால் பொதுவாக எந்த ஒரு கோஆர்டினேட் ப்ளேனின் செங்குத்தாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இங்கு x அச்சு y அச்சு மற்றும் z அச்சு எடுத்துக் கொள்ளலாம் சர்ஃபேஸின் இந்தப் பகுதியை ப்ரொஜக்ட் செய்யலாம் சர்ஃபேஸை சிறு துண்டுகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும் சர்ஃபேஸின் அந்த ஒரு துண்டின் ப்ரொஜக்ஷன் xy ப்ளேனின் மேல் இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் p என்பது ப்ரொஜக்டட் ப்ளேனுக்கு செங்குத்தான யூனிட் வெக்டராகும் இங்கு எடுத்துக் கொண்டிருக்கும் உதாரணத்தில் அது z திசையில் உள்ள k ஆகும் ஏற்கெனவே சொல்லப்பட்ட ரிலேஷனை ஒத்த ஒரு ரிலேஷன் இங்கும் இருக்கிறது கோஆர்டினேட் ப்ளேனின் மேல் ப்ரொஜக்ட் செய்யப்பட்ட அந்த சிறிய பகுதியின் ஏரியாவை டான்ஜன்ட் ப்ளேனின் எரியாவால் வகுத்தால் cos i கிடைக்கும் இதில் உள்ள i ப்ரொஜக்டட் ப்ளேனின் நார்மலுக்கும் normal to the projected plane டான்ஜன்ட் ப்ளேனின் நார்மலுக்கும் இடையே உள்ள கோணம் ஆகும் அங்கே என்பது x அச்சின் நார்மல் மற்றும் டான்ஜன்டின் நார்மலுக்கும் இடையே உள்ள கோணமாகும் இதைப் பற்றி எற்கெனவே பேசியிருந்தோம் இங்கே அந்த ரிலேஷன் டான்ஜன்ட் ப்ளேனின் ஏரியா 1cos i Ai என்று ஆகும் ஆர்க்கின் நீளத்தைக் கண்டுபிடிப்பதற்கு கடைப்பிடித்த முறையைப் போல் இங்கேயும் எல்லா ஏரியாக்களை கூட்டி n→∞ என்ற லிமிட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்போது டான்ஜன்ட் ப்ளேனில் இருந்தாலும் இறுதியில் n→∞ என்ற லிமிட்டை எடுத்துக் கொள்ளும்போது அது சர்ஃபேஸ் ஏரியா ஆக மாறும் ஆகவே i என்ற எலிமென்டை 1cos dA என்று மாற்றி எழுதிக் கொள்கிறோம் அதன் பின் இந்த இன்டக்ரெலை மதிப்பிட்டால் சர்ஃபேஸ் ஏரிய கிடைக்கும் R என்பது xy yz அல்லது zx ப்ளேனின் மேல் சர்ஃபேஸின் ப்ரொஜக்ஷன் ஆகும் எந்த ப்ளேனில் ப்ரொஜக்ட் செய்வது வசதியாக இருக்குமோ அதில் ப்ரொஜக்ட் செய்து கொள்ளலாம் அதன் பின் இந்த டபுள் இன்டக்ரெலை மதிப்பிடுவதன் மூலம் சர்ஃபேஸ் ஏரியாவை மதிப்பிட்டுக் கொள்ளலாம் இது ப்ளேனின் மீது எடுத்துக் கொள்ளும் டபுள் இன்டக்ரெல் ஆகும் ஏற்கெனவே இதே மாதிரி இன்டக்ரெல் கால்குலஸில் செய்திருப்பதால் இதை மதிப்பிட்டுவிடலாம் R என்பது ஏதாவது ஒரு ப்ளேனில் ப்ரொஜக்ட் செய்யப்பட்ட ஏரியாவாகும் கூடுதலான காரணி ஒன்று இங்கு இருக்கிறது கர்வின் மேல் உள்ள சர்ஃபேஸ் ஏரியா ப்ளேனில் ப்ரொஜக்ட் செய்யப்பட்ட ஏரியாவை விட பெரிதாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருக்கும் இந்த காரணி அதைச் சரி செய்துவிடும் இன்டக்ரெல் கால்குலஸில் செய்ததைப் போல் இந்த ப்ளேனில் மீது உள்ள டபுள் இன்டக்ரெலை கணக்கிட்டுவிடலாம் ஆகவே இந்த சர்ஃபேஸினுடைய சர்ஃபேஸ் ஏரியவை கணக்கிட வேண்டும் அதற்கு மற்றொரு வசதியான ஃபார்முலாவை பெறப் போகிறோம் இங்கே f க்கு செங்குத்தாக இருக்கும் f ன் க்ரேடியன்ட் மற்றும் ஏதோ ஒரு கோஆர்டினெட் ப்ளேனின் யூனிட் நார்மல் வெக்டர் p ஆகிய இரண்டும் இருக்கிறது x y மற்றும் z ஆகிய மூன்று அச்சுகளும் இருக்கின்றன இந்தக் கோணம் ஐ பற்றி ஏற்கெனவே பேசியிருந்தோம் |∇f| |p| மற்றும் அந்தக் கோணம் ஆகியவற்றுக்குள் ஒரு ரிலேஷன் உள்ளது அந்த ரிலேஷனை பயன்படுத்தி 1cos ஐ |∇f|∇f p என்று எழுதலாம் ஆகையால் ஐ கணக்கிடத் தேவையில்லை ஏனென்றால் சர்ஃபேஸ் இன்டக்ரெலை 1cos என்ற ஃபார்மில் மதிப்பிடுவது கடினமாகும் ஆகையால் ஒரு புதிய ஃபார்முலாவை உருவாக்குகிறோம் அதைப் பயன்படுத்தினால் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும் ஆகையால் இந்த ரிலேஷனை வைத்து 1cos க்கு பதிலாக |∇f|∇f p என்று எழுத வேண்டும் அந்த வகையில் சர்ஃபேஸ் ஏரியாவைக் கணக்கிடுவதற்கு கடைசியாக ஒரு ஃபார்முலா கிடைத்தது இது சர்ஃபேஸின் மேல் உள்ள டிஃபரென்ஷியல் எலிமென்ட் ஆகும் இதை இந்த சர்ஃபேஸின் மேல் இன்டக்ரேட் செய்கிறோம் இதைக் கணக்கிட டபுள் இன்டக்ரெலை மதிப்பிட வேண்டும் இதில் உள்ள R ப்ளேனில் உள்ள ப்ரொஜக்டட் ஏரியா ஆகும் அதாவது ஏதோ ஒரு ப்ளேனின் மேல் சர்ஃபேஸின் ப்ரொஜக்ஷன் ஆகும் ஆகையால் கொடுக்கப்பட்டிருக்கும் f க்கு ∇f ஐ கணக்கிட்டு டாட் ப்ராடக்டின் எண்மதிப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்க அந்த எண்மதிப்பால் வகுத்து R ன் மேல் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் இங்கு இருக்கும் இந்த எலிமென்ட் dσ க்கு ப்ரொஜக்டட் ப்ளேனின் எலிமென்ட் dA உடன் ஒரு நேரடி ரிலேஷன் இருக்கும் the element dσ is actually directly related to this element on the projected plane dA இரண்டு ஏரியாக்களில் உள்ள வித்தியாசத்தைச் சரி செய்ய இந்த அதிகப்படியான காரணி உதவும் ஆனால் இந்த ∇f மற்றும் p ன் டாட் ப்ராடக்ட் 0 ஆக இருக்கக் கூடாது அதாவது இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கக் கூடாது அப்படியிருந்தால் ப்ரொஜக்ஷன் எடுப்பதிலும் சிக்கல் வரும் ஏனென்றால் ப்ரொஜக்ஷன் இங்கு ஏதோ ஓரிடத்தில் இருக்கும் ஆகையால் ∇f p 0 ஆக இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கக் கூடாது அப்படி செங்குத்தாக இருந்தால் இந்த ஃபார்முலா பொருந்தாது ஒரு சிறிய குறிப்பு இன்டக்ரெல் கால்குலஸில் படித்ததை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் சர்ஃபேஸை zgxy என்ற ஃபார்மில் எடுத்துக் கொண்டால் சர்ஃபேஸ் ஏரியாவை ∬R1∂z∂x2∂z∂y2dxdy என்ற ஃபார்முலா கொண்டு மதிப்பிடலாம் என்று இன்டக்ரெல் கால்குலஸில் பார்த்திருக்கிறோம் இங்கே இந்த வெக்டர் சூழலில் சர்ஃபேஸ் ஏரியாவை மதிப்பிட எற்கெனவே ஒரு ஃபார்முலா கிடைத்திருக்கிறது இந்த இரண்டு ஃபார்முலாக்களும் ஒன்றுதான் என்று பார்க்கப் போகிறோம் zgxy என்ற சர்ஃபேஸை fz gxy என்று எழுதிக் கொள்ளலாம் அதாவது f0 என்று வரையறுத்துக் கொண்டோம் கொடுக்கப்பட்டுள்ள சர்ஃபேஸ் f இன் லெவெல் சர்ஃபேஸ் ஆகும் அதன்பின் f ஐ கணக்கிட வேண்டும் f gx gy1 ஆகும் அந்த f ன் எண்மதிப்பு 1gx2gy2 ஆகும் gz என்பதால் f1zx2zy2 என்று ஆகும் p என்பது xy ப்ளேனின் யூனிட் நார்மல் வெக்டர் என்பதால் அது k ஆகும் f gx gy1 என்பதால் f p 1 ஆகும் ஆகையால் இந்த இரண்டு ஃபார்முலாக்களும் ஒன்றேதான் வெவ்வேறு இல்லை இன்டக்ரென்ட் 1 ஆக இருந்ததால் சர்ஃபேஸ் ஏரியா கிடைத்தது அதன் நீட்சியாக உதாரணத்திற்கு x y z ஆல் ஆன g என்ற ஒரு ஸ்கேலார் ஃபங்ஷன் இன்டக்ரென்ட் ஆக இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதே மாதிரி g ஐ S ன் மீது இன்டக்ரேட் செய்யலாம் அதாவது இந்த டிஃபரென்ஷியல் எலிமென்டுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கோஆர்டினேட் ப்ளேனின் டிஃபரென்ஷியல் எலிமென்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த இன்டக்ரெலின் பயன்களை அறிவதற்கு சில உதாரணங்களைத் தருகிறேன் fxyzC என்ற சர்ஃபேஸின் மீது எலெக்ட்ரிகல் சார்ஜ் டிஸ்ட்ரிப்யுஷன் உள்ளதாக வைத்துக் கொள்வோம் ஒரு யூனிட் ஏரியாவில் உள்ள மாற்றத்தை gx y z என்று கொள்ளலாம் அல்லது S ன் மீது உள்ள ஒவ்வொரு புள்ளியின் சார்ஜ் டென்ஸிடி என்று எடுத்துக் கொள்ளலாம் ஆகையால் S ன் மீது உள்ள மொத்த சார்ஜ் கிடைக்க gx y z ஐ அந்த சர்ஃபேஸின் மேல் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் ஒவ்வொரு புள்ளியில் உள்ள இந்த சார்ஜை கூட்ட வேண்டும் அதனால் இந்த இன்டக்ரெலை இன்டக்ரேட் செய்ய வேண்டும் சர்ஃபேஸ் இன்டக்ரெலை பயன்படுத்தக்கூடிய நடைமுறை ஒன்றைப் பார்த்தோம் இப்போது கற்ற முறையின் மூலம் அந்த டென்ஸிடியை சர்ஃபேஸின் மேல் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் gx y z ஐ அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் சர்ஃபேஸை xy ப்ளெனில் ப்ரொஜக்ட் செய்வதாக இருந்தால் சர்ஃபேஸ் சமன்பாட்டிலிருந்து z ஐ x y ஆகிய வேரியபில்களைக் கொண்ட ஒரு பதமாக எழுதிக் கொள்ள வேண்டும் z க்குப் பதிலாக அந்த பதத்தைத்தான் எழுதிக் கொள்ள வேண்டும் அதற்குப் பதிலாக சர்ஃபேஸை yz ப்ளேனில் ப்ரொஜக்ட் செய்வதாக இருந்தால் சர்ஃபேஸ் சமன்பாட்டிலிருந்து x ஐ yz ஆகிய வேரியபில்களை கொண்ட ஒரு பதமாக எழுதிக் கொள்ள வேண்டும் அப்போது இதுதான் டிஃபரென்ஷியல் எலிமென்டாக இருக்கும் ப்ரொஜக்டட் ப்ளேனின் மேல் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் ஆகையால் சர்ஃபேஸ் இன்டக்ரெல் கிடைக்கும் இதுவே S ன் மேல் g உடைய சர்ஃபேஸ் இன்டக்ரெல் ஆகும் இதற்கு நிறைய பயன்பாடுகள் உண்டு என்பதைக் கவனிக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஏதோ ஒரு மெடீரியலால் ஆன S போன்ற வடிவத்தில் மோல்டு செய்யப்பட்ட மெல்லிய ஷெல்லின் மாஸ் டென்ஸிடி g என்று எடுத்துக் கொள்ளலாம் மாஸ் டென்ஸிடி g ஆக இருந்தால் மேலே எடுத்துக் கொண்ட இன்டக்ரெல் மொத்த ஷெல்லின் மாஸைக் கொடுக்கும் g1 ஆக இருந்தால் இந்த ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியாவைக் கொடுக்கும் என்பதைப் பார்த்தோம் இப்போது இரண்டு உதாரணங்களைப் பார்க்கலாம் ஒன்றில் சர்ஃபேஸின் ஏரியவை கண்டுபிடிக்கலாம் மற்றொன்றில் ஸ்கேலார் ஃபங்ஷனை இன்டக்ரேட் செய்யலாம் x2y2z22 என்ற ஹெமிஸ்பியரிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கேப்பின் ஏரியாவைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஹெமிஸ்பியர் என்பதால் z அச்சின் நேர்மறை பகுதியை எடுத்துக் கொள்கிறோம் ஆகையால் இங்கு இருக்கும் ஹெமிஸ்பியர் 1 ஐ ஆரமாக கொண்டிருக்கும் ஒரு சிலிண்டரால் வெட்டப்படுகிறது ஆகையால் x2y21 என்ற சிலிண்டரால் வெட்டப்படும் அந்த சர்ஃபேஸ் ஏரியவை பெற வேண்டும் சிலிண்டரின் அச்சு சரியாக z அச்சாகும் சிலிண்டர் ஹெமிஸ்பியரின் ஒர் பகுதியை வெட்டி எடுக்கும் அந்த ஹெமிஸ்பியரிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் ஏரியவை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் உருவாக்கிய இன்டக்ரெலின் மூலம் இது மாதிரி உதாரணங்களில் உள்ள ஏரியாவை நாம் பெறலாம் ஆகையால் முதலில் fx y zC என்ற சர்ஃபேஸின் ப்ரொஜக்ஷன் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் அதாவது xy ப்ளேனில் இந்த ஹெமிஸ்பியரின் ப்ரொஜக்ஷன் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் அதற்கு முன் எந்த ப்ளேனின் நார்மலை எடுத்துக் கொள்வதால் சர்ஃபேஸின் நார்மல் உடனான டாட் ப்ராடக்ட் 0 ஆகாமல் இருக்கும் என்பதைப் பார்க்க வேண்டும் டாட் ப்ராடக்டால் வகுக்கப் போவதால் 0 ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதை ஏற்கெனவே சொல்லியிருந்தோம் சிலிண்டர் z திசையில் இருப்பதால் xy ப்ளேனில் இந்த ஹெமிஸ்பியரின் ப்ரொஜக்ஷனை எடுத்துக் கொண்டால் டாட் ப்ராடக்ட் 0 ஆகாமல் இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் வட்ட சிலிண்டரை கொண்டு வெட்டுவதால் ஹெமிஸ்பியரின் ப்ரொஜக்ஷன் ஒரு டிஸ்க்காக இருக்கும் ஆகையால் xy ப்ளேனில் இந்த ஹெமிஸ்பியரின் ப்ரொஜக்ஷன் x2y2≤1 என்ற வட்ட டிஸ்க்காக இருக்கும் ஆகையால் xy ப்ளேனில் உள்ள ப்ரொஜக்ஷனில் R கிடைத்திருக்கிறது fx y zx2y2z2 என்பதால் ∇f2xi2yj2zk ஆகும் அதன் எண்மதிப்பு 4x24y24z2 ஆகும் நான்கை வெளியே எடுத்துக் கொள்வதால் 2x2y2z2 என்று ஆகும் சர்ஃபேஸின் மேல் x2y2z22 என்பதால் 2x2y2z222 ஆகும் p என்பது x y ப்ளேனின் நார்மல் திசையில் உள்ள வெக்டர் ஆகும் x y ப்ளேனின் நார்மல் திசையில் உள்ள வெக்டர் k என்று தெரியும் ஆகையால் ∇f p என்ற டாட் ப்ராடக்டை கணக்கிட வேண்டும் அதாவது ∇f k2z என்று ஆகும் அதன் எண்மதிப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் z≥0 என்பதால் 2z என்றே வைத்துக் கொள்ளலாம் ஆகையால் சர்ஃபேஸ் ஏரியவை அதாவது R ன் மேல் இந்த இன்டக்ரெலை கணக்கிட வேண்டும் R என்பது ஒரு வட்ட டிஸ்க் ஆகும் p2z என்று ஆகும் f ன் எண்மதிப்பு 22 ஆகும் இன்டக்ரெலை கணக்கிட தேவையான அனைத்தும் இருக்கிறது 222z ஐ dA ன் மேல் கணக்கிட வேண்டும் xy ப்ளேனின் மேல் ப்ரொஜக்ட் செய்ததால் z இருக்கக் கூடாது z க்குப் பதிலாக x2y2z22 என்ற சர்ஃபேஸின் சமன்பாட்டிலிருந்து x மற்றும் y ல் எழுதிக் கொள்ள வேண்டும் ஆகையால் z2 x2y2 என்று எழுதிக் கொள்ளலாம் z நேர்மறை மதிப்புகளையே எடுத்துக் கொள்ளும் என்பதால் அதை பாஸிடிவ் ஸ்கொயர் ரூட் ஆக எடுத்துக் கொள்ளலாம் ஆகையால் z க்குப் பதிலாக 2 x2y2 என்று எழுதிக் கொள்ள வேண்டும் அதன் பின் R ன் மீது இன்டக்ரேட் செய்ய வேண்டும் R என்பது xy ப்ளேனில் உள்ள வட்ட டிஸ்க் ஆகும் வட்டமாக இருப்பதால் போலார் கோஆர்டினேட்ஸை பயன்படுத்தி R ன் மீதான இன்டக்ரெலை கணக்கிடலாம் இன்டக்ரெலுக்கு வெளியே 2 இருக்கிறது டிஃபரென்ஷியல் எலிமென்டாக dA உள்ளது அது போலார் கோஆர்டினேட்ஸில் rdrdθ ஆகும் ஆகையால் xrcos மற்றும் yrsin ஆகும் அதனால் 2 x2y22 r2 ஆகும் இன்டக்ரெலுக்கு வெளியே 2 இருக்கிறது இன்டக்ரெலின் லிமிட்ஸ் r 0 லிருந்து 1 வரை என்றும் θ 0 லிருந்து 2 வரை என்றும் இருக்கும் அப்படி எடுத்துக் கொள்ளும்போது மொத்த டிஸ்க்கையும் உள்ளடக்கிவிடலாம் ஆகையால் r2 r2 என்ற பதத்தை இன்டக்ரேட் செய்ய வேண்டும் 2 r2 என்ற பதத்தை டிஃபரென்ஷியேட் செய்தால் மைனஸ் 2rdr என்று வரும் என்பதால் இன்டக்ரேட் செய்வதற்காக மைனஸ் 2 ஆல் பெருக்கி வகுத்துக் கொள்ளலாம் 2r2 r2 12 ஐ இன்டக்ரேட் செய்யும்போது 2 r21212 என்ற பதம் வரும் அதில் r க்கான லிமிட்ஸ் 1 மற்றும் 0 ஆகியவற்றை எடுத்து எழுதிக் கொள்ள வேண்டும் அதன் பின் வுக்கான இன்டக்ரேஷனை முடித்து லிமிட்ஸ் 0 மற்றும் 2π ஆகியவற்றை எடுத்து எழுதிக் கொள்ள வேண்டும் அதனால் 2π என்ற கான்ஸ்டன்ட் வரும் ஆகையால் சிலிண்டரால் வெட்டி எடுக்கப்பட்ட சர்ஃபேஸ் ஏரியாவை மதிப்பிட்டோம் சர்ஃபேஸ் ஏரியாவை டபுள் இன்டக்ரெல் மூலம் கணக்கிடலாம் என்பதைப் பார்த்தோம் அதில் உள்ள டிஃபரென்ஷியல் எலிமென்ட்டை கருத்தில் கொள்ள வேண்டும் அதுதான் கர்வேச்சர் பகுதியில் உள்ள வித்தியாசத்தைச் சரி செய்யும் பின்பு ப்ளேனின் மீது இன்டக்ரேட் செய்ய வேண்டும் மற்றொரு உதாரணம் அதில் gxyzxyz என்ற ஃபங்ஷனை இன்டக்ரேட் செய்யப் போகிறோம் ஏரியாவை மட்டும் கணக்கிடாமல் gxyzxyz என்ற ஃபங்ஷனை முதல் க்வாட்ரன்டில் உள்ள ஒரு க்யூபின் மேல் இன்டக்ரேட் செய்யப் போகிறோம் க்யூப் முதல் க்வாட்ரன்டில் x1y1 மற்றும் z1 ஆகியவற்றை எல்லைகளாக கொண்டிருக்கிறது அத்துடன் மூன்று கோஆர்டினேட் ப்ளேன்களுடன் சேர்ந்து க்யூபின் ஆறு பக்கங்களாக இருக்கும் ஆகையால் z1 என்ற சர்ஃபேஸை A என்று எழுதிக் கொள்ளலாம் அதே மாதிரி y1 என்ற சர்ஃபேஸை B என்றும் z1 என்ற சர்ஃபேஸை C என்றும் எழுதிக் கொள்ளலாம் x y z என்ற ஃபங்ஷனை இன்டக்ரேட் செய்யும்போது மற்ற மூன்று சர்ஃபேஸ்களில் அதாவது x0 y0 மற்றும் z0 என்ற சர்ஃபேஸ்களில் இன்டக்ரென்ட் 0 ஆகி விடும் ஆகையால் A B C என்ற மூன்று சர்ஃபேஸ்களில் மட்டுமே இன்டக்ரேட் செய்யப் போகிறோம் x1 என்ற சர்ஃபேஸில் x கான்ஸ்டன்டாகவும் y மற்றும் z மாறுபட்டுக் கொண்டும் இருக்கும் அதே மாதிரி மேலே உள்ள சர்ஃபேஸில் z கான்ஸ்டன்டாகவும் y மற்றும் x மாறுபட்டுக் கொண்டும் இருக்கும் இந்த சர்ஃபேஸில் y கான்ஸ்டன்டாகவும் z மற்றும் x மாறுபட்டுக் கொண்டும் இருக்கும் முன்பே சொன்ன மாதிரி கோஆர்டினேட் ப்ளேனில் உள்ள எல்லாப் பக்கங்களில் உள்ள இன்டக்ரெல்களின் மதிப்பு 0 ஆகிவிடும் ஆகையால் க்யூபின் பக்கங்களின் மேல் எடுத்துக் கொள்ளும் இன்டக்ரெல்களின் எண்ணிக்கை மூன்றாகக் குறைந்துவிடும் A B மற்றும் C ஆகிய மூன்று பக்கங்களில் மட்டுமே 0 அல்லாத ஒரு இன்டக்ரென்ட் கிடைக்கும் மற்ற மூன்றில் இன்டக்ரென்ட் 0 ஆகும் முதலில் A என்ற சர்ஃபேஸை எடுத்துக் கொள்வோம் அது z1 என்ற ப்ளேன் ஆகும் அதை xy ப்ளேனின் மீது ப்ரொஜக்ட் செய்வதனால் அதே ஏரியா கிடைக்கும் அதைக் கணக்கிடும்போது தெரியும் z1 என்ற சர்ஃபேஸை xy ப்ளேனின் மீது ப்ரொஜக்ட் செய்யும்போது ஒரு சதுரம் கிடைக்கும் அதில் x மற்றும் y ன் லிமிட்ஸ் 0 லிருந்து 1 வரை என்று இருக்கும் xy ப்ளேனின் மீது ப்ரொஜக்ட் செய்வதால் A என்ற சர்ஃபேஸுக்குச் p என்பது k ஆகும் fxyzz 1 என்பதால் ∇fk ஆகும் fxyzz 1 என்பதால் z ஐ பொறுத்த f ன் பார்ஷியல் டிரைவேடிவ் 1 ஆகும் ஆகையால் ∇fk ஆகும் அதன் எண்மதிப்பும் 1 ஆகும் அதோடு ∇f p1 ஆகும் சர்ஃபேஸ் ஒரு ப்ளேன் என்பதால் இந்தக் கணக்கில் எல்லாம் எளிமையாக இருக்கிறது அதன் டிஃபரென்ஷியல் எலிமென்ட்டை இந்த பதத்தினால் கணக்கிடலாம் அதுவும் 1 ஆக இருப்பதால் dx dy மட்டும் இருக்கும் ஒரு ப்ளேனை இணையாக இருக்கும் இன்னொரு ப்ளேனின் மேல் ப்ரொஜக்ட் செய்வதால் சர்ஃபேஸ் ஏரியவில் வித்தியாசம் எதுவும் இல்லை வித்தியாசம் இல்லாததற்கு கர்வேச்சர் இல்லை என்பது ஒரு காரணமாகும் z1 என்ற ப்ளேன் xy ப்ளேனுக்கு இணையானது ஆகும் z 1 ஆகும் dσ ஐ சர்ஃபேஸின் மேல் இன்டக்ரேட் செய்வது ப்ளேனின் மேல் இன்டக்ரேட் செய்வதற்கு சமம் ஆகும் அதனால் dx dy என்ற டிஃபரென்ஷியலை தவிர கூடுதலாக எந்த எலிமென்டும் சேர்க்கத் தேவையில்லை இப்போது A என்ற பக்கத்தின் மேல் சுலபமாக இன்டக்ரேட் செய்யலாம் dσ என்பது வெறும் dx dy ஆகும் A என்ற பக்கத்தின் மேல் z1 என்பதால் இன்டக்ரென்ட் xyz என்பது இந்த சர்ஃபேஸின் மேல் xy ஆகும் இன்டக்ரென்ட் xy ஐ dx dy உடன் இன்டக்ரேட் செய்வதால் 14 கிடைக்கும் இதே போல் B என்ற பக்கத்திற்கும் மற்றும் C என்ற பக்கத்திற்கும் கணக்கிட வேண்டும் B என்ற பக்கத்தை yz என்ற ப்ளேனில் ப்ரொஜக்ட் செய்ய வேண்டும் x1 என்பதால் xyzdy dz என்பது yzdy dz என்று ஆகும் அதில் y மற்றும் z ன் லிமிட்ஸ் 0 லிருந்து 1 வரை என்று இருக்கும் இன்டக்ரேட் செய்யும்போது 14 கிடைக்கும் அதே போல் C என்ற பக்கத்தை xz என்ற ப்ளேனில் ப்ரொஜக்ட் செய்தால் அதே மதிப்பு கிடைக்கும் மூன்றையும் கூட்டினால் 34 கிடைக்கும் அதுவே க்யூபிக் சர்ஃபேஸின் மேல் இன்டக்ரெலின் மதிப்பாகும் சர்ஃபேஸின் மேல் உள்ள டிஃபரென்ஷியல் எலிமென்டும் கோஆர்டினேட் ப்ளேன்களின் மேல் உள்ள டிஃபரென்ஷியல் எலிமென்டும் சமமாக இருப்பதால் இந்த இன்டக்ரெலை மதிப்பிடுவது சுலபமாக இருந்தது முடிவாக zgxy என்ற சர்ஃபேஸை எடுத்துக் கொண்டோம் இன்டக்ரெல் கால்குலஸில் எற்கெனவே பயன்படுத்திய ஃபார்முலாவை எடுத்துக் கொண்டோம் வெக்டர் அமைப்பில் zgxy என்பதை ஒரு லெவெல் சர்ஃபேஸாக அதாவது f 0 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் அதன் பின் S∬R|∇f|∇f pdA என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு ப்ரொஜக்டட் கோஆர்டினேட் ப்ளேனின் மேல் இன்டக்ரேட் செய்யலாம் இங்கே குறிப்பிட்ட xy ப்ளேனின் மேல் ப்ரொஜக்ட் செய்தோம் ஆனால் ஏதாவது ஒரு கோஆர்டினேட் ப்ளேனின் மீது ப்ரொஜக்ட் செய்து கொள்ளலாம் அதைப் பொறுத்து p i ஆகவோ j ஆகவோ k ஆகவோ இருக்கும் சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிப்பது மட்டுமில்லாமல் ஒரு ஸ்கேலார் ஃபங்ஷனையும் இன்டக்ரேட் செய்யலாம் அப்போதும் டிஃபரென்ஷியல் எலிமென்டை மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் அப்போது gxyz ஐ எந்த ப்ளேனில் ப்ரொஜக்ட் செய்கிறோமோ அதைப் பொறுத்து x y z என்ற வேரியபில்களில் ஒன்றை சர்ஃபேஸின் சமன்பாட்டிலிருந்து மற்ற இரு வேரியபில்களால் ஆன பதத்தினால் மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் இந்த லெக்சர் சர்ஃபேஸ் இன்டக்ரெலை பற்றியது அடுத்த லெக்சரில் ஸ்கேலார் ஃபங்ஷனுக்கு பதிலாக ஒரு வெக்டர் ஃபீல்டை எடுத்துக் கொள்வோம் அது அடுத்த லெக்சருக்கான பொருள் ஆகும் இத்துடன் இன்றைய லெக்சர் முடிவடைந்தது